பிரிவுகள் மற்றும் பிரிவு காட்சிகள் போட்டி அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வருக நாங்கள் விரிவுரை எண் 47 இல் இருக்கிறோம் பிரிவுகள் மற்றும் பிரிவு காட்சிகள் பற்றி அறிந்து கொள்கிறோம் கடைசி வகுப்பில் நாங்கள் முழு பிரிவு அரை பிரிவு மற்றும் ஆஃப்செட் பிரிவு மற்றும் சுழலும் பிரிவுகளையும் உள்ளடக்கியுள்ளோம் இன்றைய வகுப்பில் விலா மற்றும் வலை பிரிவுகளை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது என்பது பற்றி அறிந்து கொள்வோம் சீரமைக்கப்பட்ட பிரிவுகள் இருந்தால் உடைந்த பகுதிகளால் ஒரு சிறிய பொருள் அகற்றப்பட்டால் இந்த பிரிவு பார்வையில் பொதுவான இயந்திர கூறுகள் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன எனவே முதல் விஷயம் விலா மற்றும் வலை பிரிவுகளைப் பார்ப்போம் பொதுவாக இந்த விலா எலும்புகள் வலை விளிம்புகள் இந்த வகையான பிரிவுகள் ஆதரிக்க முக்கியமான பொருட்கள் எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஒரு ரயில் பாதை இருந்தால் ஒரு பாதையில் கண் பிரிவுகள் போன்ற ஒரு சிறப்பு பிரிவு உள்ளது இந்த வகையான பிரிவுகள் பொதுவாக சுமைகளை ஆதரிக்கின்றன எனவே விலா எலும்புகள் இவை கூடுதல் இயந்திர கூறுகள் அவை சுமைகளை ஆதரிக்கப் பயன்படுத்துகிறோம் கான்டிலீவர் போன்ற ஒன்று நாம் அதை செய்ய விரும்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் பொதுவாக இந்த விலா எலும்புகள் மற்றும் வலைகள் இயந்திர உறுப்புகளின் மிகவும் பயனுள்ள வகையாகும் எனவே அத்தகைய ஒரு இயந்திர உறுப்பு பற்றி பார்ப்போம் எனவே எங்களிடம் ஒரு முப்பரிமாண பொருள் உள்ளது எனவே இது அடிப்படையில் ஒரு பகுதி போன்ற ஒன்று உள்ளது அந்த பகுதி ஒரு தளத்தால் ஆதரிக்கப்படுகிறது இது ஒரு வகையான விஷயத்தால் இணைக்கப்பட்டுள்ளது இது உறுப்பு போல இருக்கும் இந்த உறுப்பு பற்றிய பகுதியளவு பார்வையை வெட்ட விரும்புகிறோம் அது எப்படி இருக்கும் எனவே நாங்கள் இரண்டு பிரிவுகளை பரிசீலிக்க விரும்புகிறோம் ஒரு பிரிவு A A மற்றும் பிற பிரிவு B B அம்புக்குறியின் திசையில் அந்த பகுதியை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் எனவே முதல் பகுதியை A A ஐப் பார்ப்போம் ஆகவே அந்த வெட்டுப் பகுதியை நாம் கொண்டிருக்கும்போது இந்த பகுதியை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் இந்த பகுதியை அகற்றவும் எனவே அங்கிருந்து அங்கு ஹாஷ் கோடுகள் இருக்க வேண்டும் நாங்கள் அங்கு எந்த பொருளையும் அகற்றவில்லை எனவே இது ஒரு வெற்று மீண்டும் அங்குள்ள பொருட்களை அகற்றிவிட்டோம் எனவே இந்த குஞ்சு பொறித்த கோடுகள் இருக்கும் இப்போது இந்த பகுதி அந்த வட்டத்திலிருந்து நீடித்த பகுதி எனவே அந்த வட்டத்தை நீங்கள் காண்கிறீர்கள் என்றால் இது மிகவும் ஆதரிக்கப்படும் ஒன்றைப் போன்றது மிக மெல்லிய உறுப்பு எனவே நாம் அந்த பகுதியை அகற்றும்போது மெல்லிய கூறுகள் அதை ஒருபோதும் பொறித்த கோடுகளால் காட்டாது பொருளின் அளவோடு ஒப்பிடும்போது தட்டுகள் விளிம்புகள் போன்ற எந்தவொரு மெல்லிய ஆதரவும் எந்தவொரு பொறிக்கப்பட்ட கோடுகளாலும் நாங்கள் அதைக் காண்பிப்பதில்லை இது முதல் மாநாடு தடிமனான கூறுகள் மட்டுமே இந்த குஞ்சு பொரிக்கும் விஷயத்தால் நாம் அதைக் குறிக்கிறோம் எனவே நாம் அதை அகற்றும்போது பின்புறத்தில் ஒரு பொருள் உள்ளது அதை நாம் அகற்றப் போகிறோம் இதேபோல் அடித்தளத்தில் இது மிகவும் தடிமனாக இருக்கிறது எனவே நாங்கள் குஞ்சு பொரித்த வரிகளால் குறிக்கப்படுகிறோம் இப்போது பிரிவு B B பிரதிநிதித்துவத்தைப் பார்ப்போம் எனவே இதைத் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேல் பகுதியை அகற்றவும் இந்த பி வழியாக கடந்து செல்லும்போது இந்த கணினி விமானத்திற்கு இயல்பானது எனவே மேல் பார்வையில் இருந்து அது எப்படி இருக்கும் என்பதை நாம் காட்சிப்படுத்தினால் ஏனென்றால் அது குறுகியது எனவே அந்த பகுதியை அந்த பொருளை அகற்றியுள்ளோம் கீழே தெரியும் நாம் அகற்றிய தட்டையான நடுத்தரத்தை மட்டுமே எனவே இறுதியாக பிரிவு அப்படி தெரிகிறது இதுபோன்ற விஷயங்களை நாங்கள் காண்பித்தால் விலா எலும்பு மற்றும் வலை பிரிவு பிரதிநிதித்துவங்கள் என்று அழைக்கிறோம் எனவே இரு பார்வைகளையும் மட்டும் அடிப்படையாகக் கொண்டு இந்த பொருளின் முப்பரிமாணத் திட்டம் எவ்வாறு என்பதைப் புரிந்துகொள்ளும் நிலையில் இருப்போம் இப்போது மற்றொரு விலா எலும்பு மற்றும் வலைப் பகுதியைப் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக இது நாம் பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பும் பொருள் இந்த பகுதி மிகவும் மெல்லியதாக இருக்கிறது இது இந்த சிலிண்டருக்கு துணை உறுப்பு போன்றது எந்தவொரு வெட்டு பிரிவு பிரதிநிதித்துவத்தையும் நாங்கள் எடுக்கும்போது அந்த பொருளின் முழு பகுதியளவு பார்வையை நாம் எடுத்துக் கொண்டாலும் இந்த மெல்லிய பகுதியை அடைக்கக்கூடாது இது மிகவும் மெல்லிய பகுதியைக் குறிக்கிறது ஆனால் அந்த மண்டலம் இந்த பகுதி மற்றும் அந்த பகுதிக்குள் குஞ்சு பொரித்ததன் மூலம் பொருள் காட்டப்பட வேண்டும் இதேபோல் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் போது இந்த பொருள் ஒரு பிரதிநிதித்துவமாகக் காட்டப்பட வேண்டும் எனவே அந்த பார்வையைப் பார்ப்போம் எனவே இந்த பகுதியை குஞ்சு பொரிக்க வேண்டும் எனவே எங்களிடம் அந்த குஞ்சுகள் உள்ளன மற்றும் பொருள் எல்லா வழிகளிலும் செல்கிறது எனவே எங்களிடம் அது இருக்கிறது ஏனென்றால் கீழே பொருள் ரீதியாக நாம் இங்கே காட்டியுள்ள குஞ்சு பொரித்த பகுதி அந்த கீழ் பகுதிக்கு ஃபிளாஞ்ச் பகுதி அது துண்டு துண்டாக இருந்தாலும் இந்த நிலையான மாநாடு எந்தவொரு பொறிக்கப்பட்ட கோடுகளாலும் நாம் அதைக் குறிக்கவில்லை எங்களுக்கு அந்த இலவச இடம் இருப்பதற்கான காரணம் அதுதான் இதேபோல் இந்த இலவச இடத்தை நாங்கள் காண்பிக்கிறோம் மீதமுள்ள பகுதிகள் பொரிக்கப்படுகின்றன நாங்கள் அங்கு எந்த பொருளையும் அகற்றவில்லை எனவே எந்த பொருளும் அகற்றப்படவில்லை இதுபோன்ற பிரதிநிதித்துவத்தைக் காட்டினால் விலா எலும்பு மற்றும் வலைப் பிரிவு என்று அழைக்கிறோம் எனவே மேலே உள்ள விஷயத்தைப் பாருங்கள் எங்கள் பிரிவு இந்த விமானத்தின் வழியாக செல்கிறது இப்போது சீரமைக்கப்பட்ட பிரிவு என்ற புதிய விஷயத்தைப் பார்ப்போம் எனவே எடுத்துக்காட்டாக இந்த இயந்திர உறுப்பு எங்களிடம் உள்ளது நீங்கள் இதை ஒரு மோட்டரின் மேல் அட்டையாக நினைக்கலாம் எனவே வழக்கமான மின் மோட்டார்கள் தண்டு இருக்கும் மற்றும் ரோட்டார் மற்றும் பல இருக்கும் நீங்கள் முன்னோக்கிச் சென்று அதை செருகவும் அதில் போல்ட் செய்யவும் அதை இறுக்கவும் அத்தகைய இயந்திர உறுப்பு போன்றவற்றை நாங்கள் இங்கே பார்க்க முயற்சிக்கிறோம் இப்போது அந்த இயந்திர உறுப்பின் உள் பகுதியைக் காண விரும்புகிறோம் எனவே இதை அகற்றி அதைத் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சீரமைப்பு பிரிவு இந்த அகற்றுதல் மற்றும் பிரதிநிதித்துவத்தை இரண்டு வழிகளில் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் என்று கூறுகிறது திட்டமிடப்பட்ட பார்வையில் அது எப்படி இருக்கிறது என்பதை நேராக ஒருவர் காண்கிறார் மற்ற வழி இந்த பொருளை அது எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதைக் கீழே சுழற்றுவது நாம் காண்பித்தால் அந்த வகையான பயன்பாடு நாம் சீரமைக்கப்பட்ட பிரிவுகளை அழைக்கிறோம் எனவே எடுத்துக்காட்டாக வெட்டுப் பிரிவு விஷயத்திற்குப் பிறகு நாம் இதை முழுவதுமாக சுற்றவில்லை என்றால் நாம் அதை சுழற்றவில்லை என்றால் அது எப்படி இருக்கும் இந்த கோடுகள் நேராக திட்டமிடப்படும் ஆனால் நாம் அதை சுழற்றினால் அது எப்படி இருக்கும் எனவே இந்த பகுதி திட்டங்களை நாங்கள் அங்கு சுழற்றும்போது இந்த ஒரு திட்டத்தை நாங்கள் அங்கு கொண்டு வர வேண்டும் இதேபோல் ஒவ்வொரு புள்ளியையும் நாம் சுழற்றி பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் புரட்சியின் மரபுகளைப் பயன்படுத்தி சீரமைக்கப்பட்ட பிரிவு என்று நாங்கள் அழைக்கிறோம் எனவே அது நடக்கிறது என்றால் எனவே இந்த பகுதிகள்தான் நாம் வெட்டப் போகிறோம் அதேபோல் இந்த பகுதியை வெட்டப் போகிறோம் அந்த பகுதியை வெட்டப் போகிறோம் பொருள் அகற்றப்படப் போகிறது எனவே அவை தொடர்ச்சியான கோடுகளாகின்றன பிரிவு பார்வை எனவே இந்த பகுதியையும் அந்த பகுதியையும் நாங்கள் அகற்றிய பொருள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் காட்ட விரும்புகிறோம் எனவே அந்த பகுதியையும் அந்த பகுதியையும் பார்ப்போம் அத்தகைய பிரதிநிதித்துவத்தை நாம் சீரமைக்கப்பட்ட பிரிவு காட்சிகள் என்று அழைக்கிறோம் இப்போது உடைந்த பகுதிகளைப் பார்ப்போம் சில பொருளைக் குறிக்க ஒரு முழுமையான துண்டுகளை உருவாக்க நாங்கள் விரும்பவில்லை உதாரணமாக இங்கே நாம் அத்தகைய இயந்திர உறுப்பு வைத்திருக்கிறோம் இது ஒரு சமச்சீர் மற்றும் அந்த முழு பொருளின் ஒவ்வொரு விவரத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை எனவே அந்த பொருளின் ஒரு பகுதியை மட்டுமே நாம் காட்ட விரும்புகிறோம் எந்தவொரு வெட்டு பிரிவுக் காட்சியையும் கீழ் பகுதியில் காண்பிப்பதில் நாங்கள் ஆர்வம் காட்டவில்லை நீங்கள் காண்பிக்கிறீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டுமே உடைந்த பிரிவுகளை நாங்கள் அழைக்கிறோம் எனவே இங்கே நாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் பகுதி இந்த பகுதியை அந்த பகுதியை அகற்றி தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் எனவே இங்கே நாம் மேல் பார்வையைப் பார்க்கிறோம் என்றால் பொருள் சமச்சீர் மற்றும் எங்களிடம் ஒரு துளை மட்டுமே உள்ளது எல்லா இடங்களிலும் அல்ல இதுபோன்ற வெட்டு பிரிவுக் காட்சியைக் காட்ட விரும்புகிறோம் எனவே அந்த பகுதியை அகற்றிய பின் முன் பார்வையில் அந்தத் துளைக்கு அருகில் இருப்பது எப்படி இருக்கிறது என்பது நமக்குப் பொருள் மற்றும் மீண்டும் இங்கே இருக்கும் மேலும் ஒரு வெட்டுப் பிரிவு உடைந்த பகுதி வழியாக நடக்கும் எனவே ஒரு வகையான அலை அலையான வரியால் அதைக் காட்டுகிறோம் மற்றும் கோடு கோடுகள் இன்னும் உள்ளன ஏனென்றால் நாங்கள் அந்த பொருளை அகற்றவில்லை பொதுவாக பிரிவுக் காட்சிகளில் இந்த உடைந்த பிரிவுகளைத் தவிர நாங்கள் காண்பிக்க மாட்டோம் எங்கள் பிரிவுகளை உடைத்ததில் இது போன்ற மறைக்கப்பட்ட தகவல்களை வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறது இப்போது அகற்றப்பட்ட பிரிவுகளைப் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக எங்கள் ஸ்க்ரூடிரைவர் வகையைப் போன்ற இயந்திர உறுப்பு எங்களிடம் உள்ளது இது கைப்பிடி பகுதி மற்றும் ஒருவித குறுகலான அறுகோண வகை முறை உள்ளது மீண்டும் மற்றொரு முறை மற்றும் அந்த ட்விஸ்டர் வகையான பகுதியை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அத்தகைய இயந்திர உறுப்பு நாம் பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகிறோம் இங்குள்ள பகுதியைப் பற்றி என்ன அங்குள்ள பிரிவு பற்றி என்ன அங்குள்ள பிரிவு பற்றி என்ன அங்குள்ள பிரிவு பற்றி என்ன அங்குள்ள பிரிவு பற்றி என்ன இப்போது வெவ்வேறு விமானங்களில் ஒரே பொருளில் பலவிதமான பிரிவுகள் உள்ளன எனவே காண்பித்தல் மற்றும் இது ஒரு சமச்சீர் பொருள் எனவே ஆஃப்செட் பிரிவு போன்ற ஒன்றை எடுத்துக்கொள்வது நோக்கத்திற்கு உதவாது எனவே அதைக் குறிக்கும் மற்றொரு வழி இருக்க வேண்டும் அந்த வகையான பிரிவுகளை நாம் அகற்றப்பட்ட பிரிவுகள் என்று அழைக்கிறோம் எடுத்துக்காட்டாக இங்கே பொருள் உறுப்பு வேறுபட்டது பிரிவு பகுதி வேறுபட்டது பிரிவு பகுதி வேறுபட்டது பிரிவு பகுதி வேறுபட்டது இவை அனைத்தும் A B C நான் ஒரு படத்தில் மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகிறேன் மூன்று வெவ்வேறு படங்களைக் காண்பிப்பதற்குப் பதிலாக ஒரு விஷயத்தில் மூன்று வேண்டும் எனவே நான் அந்த பிரிவுக் காட்சிகளைக் கொண்டிருந்தால் ஒருவேளை இந்த ஒரு பகுதி பகுதி வட்டமாக இருக்கலாம் பி பகுதி உங்கள் அறுகோணத்தைப் போன்றது இங்கே பிரிவு முற்றிலும் சதுர வகை நாம் காட்ட வேண்டிய திசை விருப்பத்துடன் எனவே அதைக் குறிக்க எளிதான வழி பிரிவு பார்வையைக் குறிக்கிறது எனவே அந்த திசையில் ஒரு துண்டு உள்ளது அது ஒரு வட்டம் போல் தெரிகிறது இப்போது அந்த வட்டத்தை அதே பிரிவில் 90 டிகிரிக்கு புரட்டவும் எனவே அகற்றப்பட்ட பிரிவுகள் என்று நாங்கள் அழைக்கும் அத்தகைய பிரதிநிதித்துவம் எங்களிடம் ஒரு வட்டத்தின் துண்டு இருக்கிறது என்று அல்ல செங்குத்தாக 90 டிகிரி விமானத்தில் ஒரு துண்டு உள்ளது அதை நாங்கள் இயந்திர உறுப்பில் புரட்டுகிறோம் மற்றும் திட்டமிடுகிறோம் இதேபோல் இந்த பார்வையில் ஒரு அறுகோணத்தைப் போல ஒரு பகுதியைக் கொண்டிருப்போம் ஆனால் அதே நேரத்தில் முழு உறுப்பையும் பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகிறோம் பிரிவு பிரதிநிதித்துவத்தை மட்டுமே நாங்கள் கொண்டிருக்க விரும்பவில்லை ஆனால் முழு உறுப்புக்கும் நான் பார்க்க விரும்புகிறேன் பின்னர் அந்த விஷயத்தில் அறுகோணத்தின் அந்த பகுதி பார்வை நான் அதை 90 டிகிரி புரட்டுவேன் நான் அதைக் காண்பிப்பேன் இதேபோல் இங்கே நாம் ஒரு பிரிவுக் காட்சியைக் கொண்டுள்ளோம் அதை 90 டிகிரிகளால் அந்த வழியில் சுழற்றி அந்த பொருளில் அதைக் குறிக்கும் எனவே இந்த அகற்றப்பட்ட பிரிவின் நன்மை என்னவென்றால் ஒருபுறம் முழுமையான இயந்திர உறுப்பு மற்றும் நாம் காணக்கூடிய அந்தந்த வெட்டு பிரிவுக் காட்சிகளைக் காணும் நிலையில் இருப்போம் எனவே இந்த அனைத்து பிரிவு பிரதிநிதித்துவங்களையும் பயன்படுத்துதல் ஒரு பொதுவான இயந்திர உறுப்பு வரைதல் இருந்தால் அது எப்படி இருக்கும் ஒரு உதாரணத்தை நாம் காணப்போகிறோம் எனவே இங்கே நாம் ஒரு டர்போ பம்ப் டர்பைன் வைத்திருக்கிறோம் நான் முழு டர்போ பம்ப் டர்பைனை எடுத்துக்கொண்டால் முழு பிரிவு பிரதிநிதித்துவத்தை எடுத்துக்கொள்கிறேன் சிக்கலான விவரங்கள் இந்த வழியில் வெளிவரும் டர்பைன் தண்டு போன்ற ஒன்று உள்ளது அந்த பொருள் இந்த பகுதியிலிருந்து வேறுபட்டது எனவே இந்த கோடுகள் வேறுபட்டவை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் என்றால் இயந்திர உறுப்பின் உள்துறை விவரங்கள் ஒருவர் பார்க்க முடியும் இந்த பகுதி வேறுபட்டது இந்த பகுதி மன அழுத்த முனைகளிலிருந்து வேறுபட்டது இதேபோல் எண்ணெய் வளையங்கள் வேறுபட்டவை ஒருவேளை நீடித்திருப்பது வேறுபட்டது கசிவு எப்படி இருக்கும் என்பதைத் தடுக்க ஏதேனும் தாது வளையம் இருந்தால் தாங்கும் பகுதி வேறுபட்டது ஏதேனும் தண்டு முத்திரைகள் இருந்தால் அவை எப்படி இருக்கும் இந்த பொறிக்கப்பட்ட வரிகளின் அடிப்படையில் பொருள் கூறுகளின் அடிப்படையில் அந்த இயந்திர உறுப்பின் முழுமையான முழு பிரிவு விவரங்களை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவோம் எனவே ஒவ்வொன்றும் இடைவெளியை அடிப்படையாகக் கொண்டது இந்த வரிகளின் தடிமன் நாம் எவ்வளவு இருட்டாகப் பயன்படுத்துகிறோம் எந்த வகையான பகுதிகளைப் பயன்படுத்துகிறோம் அதன் அடிப்படையில் அது என்ன வகையான பொருள் என்பதை மக்கள் புரிந்துகொள்வார்கள் எனவே இந்த வரைபடத் தாள்களை உற்பத்தி வரிசையில் பகிர்ந்து கொள்ளும்போது உள்ளூர் பிரதிநிதி படிக்க வேண்டிய நிலையில் இருக்க வேண்டும் ஒருவர் எந்த வகையான பொருளைப் பயன்படுத்த வேண்டும் எனவே அத்தகைய பிரிவு பிரதிநிதித்துவம் எங்களுக்கு தேவைப்பட்டது இப்போது இந்த பொருளின் பிரிவு பார்வைகளை நாம் யூகிக்க முடியுமா உதாரணமாக இது தொகுதிகள் என்னிடம் இருப்பதைத் தடு அந்த வழியாக ஒரு முழு பிரிவு பார்வையை நான் பெற விரும்புகிறேன் இந்த பகுதியை இந்த பகுதியை தக்கவைத்து அகற்ற விரும்புகிறேன் நான் அவ்வாறு செய்தால் முன் பார்வை மற்றும் மேல் பார்வையில் இது எப்படி இருக்கும் மேல் பார்வையில் விமானத்தை அது சரியாக கடந்து செல்லும் வெட்டு விமானத்தை பாராட்டும் நிலையில் இருப்போம் எனவே மேல் பார்வையில் அந்த தகவலின் முழுமையான விவரங்களை விமானம் அகற்றுவதற்கு முன் காண்பிப்போம் திசையின் அடிப்படையில் அந்த பக்கக் காட்சி அல்லது முன் பார்வையில் அது எப்படி இருக்கும் என்பதை நீக்கிய பின் எனவே அகற்றப்பட்ட எந்த விவரங்களும் அகற்றப்பட்டால் அதைக் காண்பிப்போம் விமானத் தகவலுடன் முழுமையான விவரங்கள் மற்ற காட்சிகளில் காண்பிக்கிறோம் எனவே அதற்கான தீர்வைப் பார்ப்போம் எனவே இங்கே நாம் இந்த வித்தியாசமான பார்வைகள் அனைத்தையும் காட்டுகிறோம் மேல் பார்வை போன்றது ஒரு பிரிவு முன் பார்வை போன்றது இடது கை பிரிவு பார்வை போன்றது எனவே இது எப்படி இருக்கும் எனவே இது முன் பார்வை திசை இது இந்த வழியில் சிறந்த பார்வை திசை மேல் பார்வையில் நாம் பொருளைக் குறிக்கிறோம் என்றால் முழுமையான விவரங்களை நாம் காணலாம் அதில் எங்களிடம் ஒரு வெட்டு விமானம் உள்ளது எனவே அதை கோடு கோடுகள் மூலம் காண்பிக்கிறோம் பரிமாணங்களை நாம் தெளிவாகக் காண்பிப்போம் மறைக்கப்பட்ட கோடுகள் தெரியும் ஏனெனில் இப்போது முதல் பார்வையில் நாங்கள் பகுதியை அகற்றவில்லை ஆனால் இந்த பிரிவில் நாங்கள் அதை செயல்படுத்தியவுடன் முன் பார்வை பிரிவு முன் பார்வை நாம் எந்த கோடுகளையும் உள்நாட்டில் காட்டக்கூடாது இந்த கோடு கோடுகள் நாம் பிரதிநிதித்துவப்படுத்தாது இது தொடர்ச்சியான கோடு போல வெளியே வருகிறது அந்த பகுதிக்குள் பொருள் அகற்றப்படுகிறது எனவே அந்த குஞ்சு பொறித்த கோடுகள் எங்களிடம் உள்ளன அந்த பகுதிக்குள் பொருள் அகற்றப்பட்டது இந்த பகுதி எங்களிடம் உள்ளது இப்போது இது பிரிவு முன் பார்வை மற்றும் இது இடது புற பார்வை அங்கே மீண்டும் ஒரு விமானம் உள்ளது அது அந்த வழியாக செல்கிறது எனவே அகற்றுவதற்கு முன் அது எப்படி இருக்கும் இதுதான் நாம் பொருளைக் குறிக்கும் வழி